வணக்கம் நாம் கடைசி வகுப்பில் ஆடர் சப்டரக்டர் மின்சுற்று பற்றி பார்த்தோம் நாம் ஆப் ஆடர் புல் ஆடர் மற்றும் 4 இலக்க ஆடர் 8 இலக்க ஆடர் பற்றியும் ரிப்பல்ஸ் கேரி கூட்டல் பற்றியும் அறிந்தோம் இந்த வகுப்பில் புரபோகேசன் என்றால் என்ன புரபோகேசன் தாமதம் என்றால் என்ன எவ்வாறு அதை கணக்கிடுவது எவ்வாறு வேகமாக கூட்டல் செயலியை செயல்பட வைப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் இதே தான் கழித்தல் செயலிக்கும் பொருந்தும் டூஸ் காம்பிளிமெண்ட் மட்டும் எடுக்க வேண்டும் முதலில் ரிப்பிள் கேரி தாமதம் என்றால் என்ன என பார்ப்போம் முந்தைய 4 இலக்க கூட்டல் கணக்கில் A 1111 மற்றும் B 0001 என உள்ளன இதில் முதல் இலக்கங்களை கூட்டும் போது கேரி உருவாகி அடுத்தடுத்த இலக்கங்களுக்கு சேர்ந்து கடைசி இலக்கத்தில் கடைசி கேரியாக மாறுகிறது எனவே 1111 ஐ 0001 உடன் கூட்டும் போது முதல் இலக்கத்தில் கேரி உருவாகி நகர்ந்து கடைசி இலக்கத்தில் கடைசி கேரியாக மாறுகிறது எனவே இதன் பெயர் ரிப்பிள் கேரி ஆகும் நாம் t 0 என்ற நேரத்தில் இந்த எண்களை உள்ளீடாக கொடுக்கிறோம் என வைத்துக் கொள்வோம் மேலும் ஒவ்வொரு கேரியின் தாமதம் டவூ என வைத்துக் கொண்டால் இதில் XOR கேட் உருவாக்குவதற்கு AB பிரைம் மற்றும் A பிரைம் மற்றும் B பிரைம் என்ற மின்சுற்று தேவைப்படும் இதற்கு ஆகும் தாமதம் 2 டவூ தாமதம் ஆகும் இவ்வாறு இதைக் கணக்கிட்டால் இந்த 4 இலக்க ரிப்பிள் கேரி கூட்டலிற்கு எவ்வாறு தாமதம் ஆகும் என கணக்கிடலாம் இதில் அதிகப்படியான தாமதம் எது என பார்த்தால் நாம் இன்புட்டில் எண்களை வைத்துவிட்டு கடைசி ஆடரில் இருந்து கடைசி கேரி வரும் வரை காத்திருக்க வேண்டும் இந்த நேரம் தான் அதிகபடியான தாமதம் ஆகும் முதலில் t 0 லிருந்து எடுத்துக்கொண்டால் முதல் கேரி ABBCAC என்ற சுற்றில் உருவாகிறது இதில் AND கேட்டுகளின் தொகுப்பும் ஒரு OR கேட்டும் உள்ளது எனவே 2டவூ தாமதம் தேவைப்படுகிறது இது அடுத்த ஆடருக்கு செல்கிறது இதில் மேலும் AND மற்றும் OR செயல் நடக்கிறது எனவே இதற்கு 2 டவூ நேரம் தேவைப்படுகிறது எனவே இதில் C1 ற்கு மேலும் 2 டவூ நேரம் எனவே C1 உருவாவதற்கு 4 டவூ தாமதம் இதே போல் C2 6 டவூ C3 உருவாக 8 டவூ தாமதம் ஆகிறது மேலும் இது 8 இலக்க கூட்டலாக இருந்தால் 16 டவூ நேரம் தேவைப்படுகிறது எனவே புரபோகேசன் தாமதம் என்பது n இலக்க கூட்டலுக்கு 2n டவூ என்பது ஆகும் Ci 1 Si Ai ⊕ Bi ⊕ Ci 1 அடுத்து கூட்டல் இலக்கம் கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கிறது என பார்ப்போம் S3 இலக்கம் எடுத்துக்கொண்டால் Ai XOR Bi இது தான் முதல் பகுதி இதற்கு 2 டவூ நேரம் தேவைப்படும் இதே போல் C3 வருவதற்கு 6 டவூ நேரம் தேவைப்படும் இதற்கு அடுத்து தான் XOR செயலி செயல்படும் எனவே 6 டவூ மற்றும் 2 டவூ மொத்தம் 8 டவூ நேரம் ஆன பிறகுதான் S3 கிடைக்கும் இது தான் அதிகப்படியான தாமதம் ஆகும் மீதி கேரி மற்றும் கூட்டல் இலக்கங்கள் அனைத்தும் இதற்கு முந்தியே உருவாகிவிடும் எனவே 4 இலக்க கூட்டலில் அதிகபடியான தாமதம் எது என பார்த்தால் 8 டவூ ஆகும் இப்போது நாம் ஏற்கனவே கூறியது போல் ஒரு செயலாக்க முறையை பார்க்க இருக்கிறோம் இது இந்த தாமதத்தை எவ்வாறு குறைக்கிறது என பார்ப்போம் முந்தைய முறையில் n இலக்க கூட்டலுக்கு 2n டவூ நேரம் தேவைப்படுகிறது இது எவ்வாறு குறையும் என பார்ப்போம் இதில் ஒரு முறை கேரி சமன்பாட்டை ஆராய்வது ஆகும் இந்த கேரி சமன்பாட்டை நீங்கள் பார்த்தால் இதில் திரும்பி திரும்பி செயல்படும் செயல்பாடு புரியும் இதில் Ci உருவாக Ci 1 ற்காக காத்திருக்க வேண்டும் மேலும் Ci 1 உருவாக Ci 2 ற்காக காத்திருக்க வேண்டும் இதே போல் Ci 2 உருவாக Ci 3 ற்காக காத்திருக்க வேண்டும் இதே போல் வரிசையாக காத்திருப்பதால் தான் தாமதம் உருவாகிறது Ci AiBi AiCi 1 BiCi 1 Ci AiBi Ci 1Ai Bi Ci Gi PiCi 1 எனவே இந்த serial முறைக்கு பதிலாக parallel முறையில் செயல்பட இருக்கிறோம் எவ்வாறு இதனை செயல்படுத்துவது என பார்ப்போம் இங்கு இரண்டு விதிமுறைகளை சொல்கிறோம் முதலில் Ci என்பதை Ai Bi மற்றும் Ci 1 ஐ பொதுவாக எடுத்து Ai கூட்டல் Bi என எழுதுவோம் இது எளிதாக குறியிட உதவுகிறது இந்த சமன்பாட்டில் முதலில் உள்ளது Gi அதாவது Ai Bi அடுத்து உள்ள Pi என்பது Ai கூட்டல் Bi ஆகும் இதில் ஒன்று AND கேட்டால் சாத்தியமாகிறது எனவே ஒரு கேட் தாமதம் ஆகும் மற்றொன்று OR கேட்டால் சாத்தியமாகிறது இதற்கு ஒரு கேட் தாமதம் ஆகும் Gi AiBi Pi Ai Bi இதில் முதலில் உள்ளது தலைமுறை விதிமுறை அடுத்து உள்ளது பரப்புதல் விதிமுறை ஆகும் இந்த Generation விதிமுறையில் Gi என்பது 1 எனில் இது இந்த தலைமுறையில் உள்ள கேரி தவிர மற்ற தலைமுறை கேரிக்காக காத்திருக்க தேவையில்லை இது A1 மற்றும் B1 ஐ பொறுத்து அமைகிறது எனவே இது தலைமுறை விதிமுறை என அழைக்கப்படுகிறது அடுத்து பரப்புதல் விதிமுறை எவ்வாறு செயல்படுகிறது இதன் முக்கியத்துவம் என்ன என்பதையும் பார்ப்போம் P1 என்பது 0 எனில் இது முந்தைய கேரிக்காக காத்திருக்க தேவையில்லை ஏனெனில் முந்தையை நிகழ்வில் C 1 என உள்ளது Pi என்பது 1 எனில் இதற்கு முந்தி கேரியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே இது பரப்புதல் தாமதம் என அழைக்கப்படுகிறது இந்த Gi மற்றும் Pi கொண்டு இந்த சமன்பாட்டை மறுபடியும் பார்போம் இதில் C0 என்பது G0 கூட்டல் P0 C 1 என முதல் நிலையில் உள்ளது எனவே முந்தைய நிலையில் உள்ள கேரி 0 எனவே C 1 என்பது 0 இல்லையெனில் இதன் மதிப்பு முந்தைய நிலையில் இருந்து பெறப்படும் C0 G0 P0C 1 C1 G1 P1C0 Substituting C0 from Eq C1 G1 P1G0 P0C 1 C1 G1 P1G0 P1P0C 1 C1 என்பது G1 கூட்டல் P1C0 ஆகும் இதில் உள்ள C0 என்பதை சமன்பாடு லிருந்து சமன்பாடு ற்கு உள்ளீடு செய்யவும் இப்போது C1 என்பது G1 கூட்டல் P1G0 கூட்டல் P1P0 C 1 என நாம் பெறுவோம் இவ்வாறு நமக்கு கிடைப்பதால் எவ்வளவு தாமதம் ஆகும் என பார்க்கலாம் Gi மற்றும் Pi உருவாவதற்கு 1 டவூ தாமதம் ஆகிறது இதில் ஒரு AND கேட் மற்றும் ஒரு AND கேட் மேலும் மூன்று உள்ளீடு கொண்ட ஒரு AND கேட் தேவைப்படும் எனவே இதன் மதிப்பு 1 டவூ நேரத்தில் கிடைக்கிறது எனவே C1 உருவாவதற்கு 3 டவூ நேரம் தேவைப்படுகிறது முந்தைய ரிப்பிள் கேரி உருவாக்கத்தில் இதற்கு 4 டவூ நேரம் தேவைப்பட்டது எனவே இங்கு சிறிய முன்னேற்றம் உள்ளது இதே போல் 3 இலக்க மற்றும் 4 இலக்க கூட்டலில் எவ்வாறு உள்ளது என அடுத்ததாக பார்ப்போம் அடுத்ததாக C2 எவ்வாறு உருவாகிறது என பார்ப்போம் C2 என்பது G2 கூட்டல் P2 C1 ஆகும் இதன் C1ன் மதிப்பை உள்ளீடு செய்தால் G1 கூட்டல் P1 G0 கூட்டல் P1 P0 C 1 என விரிவாக்கம் செய்யலாம் எனவே இதில் உள்ள P1 மற்றும் Gi என்பது 1 டவூ நேரத்திற்கு பின் உருவாகிறது எனவே இதற்கு 2 டவூ தேவைப்படும் மேலும் அனைத்து பெருக்கல் கூறுகளையும் ஒன்று சேர்த்து கூட்ட ஒரு OR கேட் தேவைப்படும் இதற்கு 1 டவூ நேரம் ஆகும் மொத்தமாக 3 டவூ தாமதம் ஆகிறது எனவே 3 இலக்க கூட்டலுக்கும் நமக்கு மொத்தம் கேரி உருவாக 3 டவூ தாமதம் ஆகிறது C2 G2 P2C1 Substituting C1 from Eq C2 G2 P2G1 P1G0 P1P0C 1 C2 G2 P2G1 P2P1G0 P2P1P0C 1 மேலும் 4 இலக்க கூட்டலில் C3 என்பது G3 P3 கூட்டல் P3 C2 இதில் C2 என்பதை முந்தைய C2 சமன்பாட்டிலுருந்து உள்ளீடு செய்யலாம் முந்தையதைப் போலவே Gi Pi என்பதற்கு 1 டவூ தாமதம் மற்றும் பெருக்கல் கூறுகளுக்கு 1 டவூ தாமதம் மேலும் கடைசி OR கூறுக்கு 1 டவூ தாமதம் மொத்தம் 3 டவூ தாமதம் ஆகிறது எனவே இதில் தாமதம் என்பது இலக்கங்களின் எண்ணிக்கையைப் பொருத்து அமையாமல் மொத்தமாக 3 டவூ மட்டுமே ஆகிறது இதுதான் Parallelism முறை எனப்படும் இது Serial முறையில் சாத்தியமில்லை C3 G3 P3G2 P3P2G1 P3P2P1G0 P3P2P1P0C 1 இதில் எத்தனை கேட்டுகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதில் பேன் இன் பேன் அவுட் பிரச்சனை வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் இதில் இந்த மின்னோட்டம் அனைத்து கேட்டுகளுக்கும் ஏற்றவாறு அமைத்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை நாம் கேட்டுகளின் எண்ணிக்கையை முடிவற்றதாக அதிகரித்துக் கொண்டே போக இயலாது நாம் ஒரு எண்ணிக்கையில் இதை நிறுத்த வேண்டும் இங்கு 3 டவூ தாமதம் ஆகிறது கேரி உருவாக்கம் ஆவதற்கு ஆனால் கூட்டல் இலக்கம் எவ்வாறு உருவாகிறது என பார்ப்போம் Ai XOR Bi என்பது உருவாவதற்கு 2 டவூ தாமதம் ஆகும் என நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே கேரி உருவாக 3 டவூ மொத்தம் 5 டவூ தாமதம் ஆகிறது முந்தைய முறையில் இது 8 டவூ நேரத்தில் உருவானது எனவே இந்த முறையில் தாமதம் என்பது ஒட்டுமொத்த மதிப்பாக இல்லை இதில் உள்ள மின்சுற்றை புரிந்துகொள்வது அவ்வளவு எளிதானது இல்லை இது ரிப்பிள் கேரி கூட்டலில் எளிதாக இருந்தது நாம் இங்கு 2 இலக்க கேரி இலக்கம் மற்றும் 2 இலக்க கூட்டல் இலக்கம் எவ்வாறு உருவாகிறது என பார்க்கிறோம் இதில் A1 B1 மற்றும் A0 B0 உள்ளது இதில் G1 P1 மற்றும் G0 P0 என்பது AND கேட் மற்றும் OR கேட்டின் உதவியால் கிடைக்கிறது அடுத்து C0 உருவாக G0 கூட்டல் P0 C 1 தேவை இவ்வாறு G0 உடன் P0 மற்றும் C 1 ஐ OR செய்யும்போது மற்றொரு உள்ளீடு OR கேட்டிலிருந்து வந்து C0 உருவாகிறது இதேபோல் C1 என்பது G1 கூட்டல் P1 G0 கூட்டல் P1 P0 C 1 எனவே இது G1 மற்றும் இங்கு P1 G0 உள்ளது மேலும் இது P1 P0 C 1 எனவே மொத்தமாக C1 உருவாகிறது Si Gi ⊕ Pi ⊕ Ci மேலும் இங்கு கூட்டல் இலக்கத்தை கண்டு பிடிப்பதற்கு XOR B ஐ பயன்படுத்தலாம் அல்லது G XOR P XOR Ci இதுவும் அதே வெளியீடைத் தருகிறது நாம் G XOR Pi உபயோகப்படுத்துவோம் ஏனெனில் A XOR Pi என்பது வெளியிலிருந்து வரும் உள்ளீட்டை சார்ந்தே அமையும் வெளியிலிருந்து வரும் உள்ளீடு எவ்வாறு நாம் மின்சுற்றிற்கு அழுத்தம் தரும் என்பதும் இதன் தன்மை பற்றியும் நமக்கு தெரியாது ஆனால் இதைப் பயன்படுத்தும் போது எவ்வளவு மின்னோட்டம் என்பதை நம்மால் கூற முடியும் எனவே நாம் கடைசி கூட்டல் இலக்கத்தை உருவாக்க Gi XOR Pi ஐ பயன்படுத்துவோம் Ai XOR Bi ஐ பயன்படுத்த வேண்டாம் இந்த IC 7483 என்பது தான் 4 இலக்க கூட்டல் மதிப்பை தருவதற்கான ஒருங்கிணைந்த மின்சுற்று ஆகும் இதை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒவ்வொரு விதமாக பெயரிடுகின்றனர் இங்கு A0 A1 A2 A3 எனவும் B0 B1 B2 B3 எனவும் வெளியிட்டை S0 S1 S2 S3 எனவும் குறித்துள்ளனர் நாம் C 1 C3 என கேரியை பயன்படுத்தினோம் ஆனால் இதில் C0 மற்றும் C4 என பயன்படுத்தியுள்ளனர் இதே போல் சில தயாரிப்பாளர்கள் கூட்டல் இலக்கத்தை Sigma குறியீடு அல்லது Summation குறியீடு கொண்டும் குறிப்பதுண்டு இதே போல் சில சின்ன சின்ன வித்தியாசங்களை நீங்கள் இதை ஆய்வகத்தில் பயன்படுத்தும் போது அல்லது உங்களது Project ல் பயன்படுத்தும் போதோ கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கு நாம் பயன்படுத்திய AND மற்றும் OR கேட்டிற்கு பதிலாக NOR மற்றும் NAND கேட்டை பயன்படுத்தியுள்ளனர் எனவே இந்த லாஜிக்கை உருவாக்கும் போது நாம் முதலிலிருந்து எவ்வாறு கேரி உருவாகும் என்பதை கவனத்துடன் கையாள வேண்டும் இது 4 இலக்க கூட்டல் இதே போன்று 8 இலக்க கூட்டல் எவ்வாறு உருவாக்குவது இதற்காக Cascading முறையை பயன்படுத்துவோம் இதில் 2 ஆடரை Cascading செய்கிறோம் முதல் ஆடரில் உள்ள கேரியை மற்றொரு ஆடருக்கு உள்ளீடாக தருகிறோம் இந்த முறை ரிப்பிள் கேரி கூட்டல் முறையில் உள்ளது போன்றே உள்ளது எனவே இறுதி இலக்க கேரி உருவாவதற்கு C3 லிருந்து கேரி பெறப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகிறது இதற்கு 3 டவூ தாமதம் ஆகிறது இதே போல் இன்னொரு 4 இலக்க ஆடரை நீங்கள் இதனுடன் சேர்த்தால் கடைசி இலக்க கேரி உருவாக 6 டவூ தாமதம் தேவைப்படுகிறது இந்த வழியாக இதில் ஒரு ஒருங்கிணைந்த சுற்றிலிருந்து மற்றொரு ஒருங்கிணைந்த சுற்றிற்கு கேரி பரிமாற்றம் செய்யப்படுகிறது எனவே இதில் மொத்தமாக பார்க்கும்போது இது ஒட்டுமொத்த தாமதக் கணக்காகவே கணக்கிடப்படுகிறது ஆனால் இதை தனித்தனியாக பிரித்தால் ஒவ்வொரு ஒருங்கிணைந்த சுற்றும் வேகக் கூட்டல் செயலிதான் இது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் நாம் ஏற்கனவே பார்த்த கேரி லுக் அட் ஆடர் இதில் கூட்டல் மற்றும் கழித்தல் வேகமாக புரியக்கூடிய செயலியின் உருவாக்கம் உள்ளது இதிலும் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்ற முறையே பின்பற்றப்படுகிறது இந்த இரண்டு பக்கங்களிலும் XOR Gate குழுக்களாக உள்ளது நாம் கழித்தல் செயல் புரியும்போது 'Sum input' ன் மதிப்பு 1 என வைக்கிறோம் அதனால் B1 லிருந்து B0 வரை உள்ள மதிப்பிற்கு டூஸ் காம்பிளிமெண்ட் எடுக்கிறது இதில் முதல் கேரியில் 1 கூட்டல் செய்யப்படும் மேலும் XOR கேட்டானது ஒன்ஸ் காம்பிளிமெண்டை கொடுக்கும் இதேபோல் 'Submit' ன் மதிப்பு 0 எனில் B0 - B1 ன் மதிப்பு அதே போல் இருக்கும் இதில் எதிர்மறை எடுக்கப் படுவதில்லை எனவே இது சாதாரண கூட்டல் போன்றே செயல்படும் எனவே இதில் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு கேரி பரிமாற்றம் செய்யப்படுகிறது நாம் ஒரு கூட்டல் முறையை எவ்வாறு தாமதமின்றி வேகமாக பண்ணுவது என பார்த்தோம் இது நம் மூளையில் உள்ளது இப்போது இதேபோல் 12 இலக்கம் 32 இலக்கம் 16 இலக்கம் எண்களை எவ்வாறு வேகமாக கூட்டுவது போன்ற சூழ்நிலை வந்தால் என்ன செய்வது இதை பண்ணுவதற்கு கேரி உருவக்கத்திற்கான அதே சமன்பாட்டை திரும்பவும் அலசி ஆராய வேண்டும் கேரி C3 தான் அடுத்த பகுதிக்கு உள்ளீடாக செல்கிறது எனவே நாம் C3 ஐப் பார்த்தால் இது முதல் பகுதியிலிருந்து உருவாகிறது எனவே C3 ல் உள்ள முதல் மூன்று பிரிவுகள் 1 ஆக இருக்கும் போது இதிலிருந்து கேரி உருவாகிறது எனவே இதை கேரியை உருவாக்கும் பிரிவு G3 0 என்கிறோம் இதேபோல் C3 சமன்பாட்டில் உள்ள நான்காவது பிரிவு P3 P2 P1 P0 என்பது 0 ஆக அமையும் போது ஏற்கனவே C 1 ல் கேரி இருந்தால் கூட அது அடுத்த பிரிவிற்கு செல்வதில்லை மற்ற படி அனைத்து சமன்பாடுகளும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தது போல தான் அமையும் C3 G3 P2G2 P3P2G1 P3P2P1G0 P3P2P1P0C 1 G3 0 G3 P2G2 P3P2G1 P3P2P1G0 P3 0 P3P2P1P0 C3 G3 0 P3 0C 1 இதேபோல் தான் இந்த கேரியை உருவாக்கும் பிரிவு குழுக்கள் செயல்படுகிறது இதில் Ai மற்றும் Bi என்பது 'Propagation' பிரிவு இதை ஒவ்வொரு இலக்கமாக OR செய்யும் போது இது உருவாகிறது மேலும் இது கேரி 'Propagation' பிரிவு ஆகும் எனவே இது 4 இலக்க ஆடர் இதில் C1 C3 கேரி ஆகும் மேலும் A3 A0 மற்றும் B3 B0 என்பது உள்ளீடு ஆகும் இதில் C3 என்பது G3 - 0 கூட்டல் P3 0 C 1 இது நாம் ஏற்கனவே பார்த்திருந்த கேரி உருவாக்கு முறை போலவே உள்ளது முந்தைய நிலையில் நாம் ஒவ்வொரு இலக்கமாக கேரியை உருவாக்கினோம் ஆனால் இங்கு நாம் ஒவ்வொரு பிரிவாக கேரியை உருவாக்குகிறோம் இவ்வாறு நாம் இங்கே கேரியை கணக்கிடுகிறோம் இது கேரி உருவாக்க குழுமம் முந்தியதாக கேரி உருவாக்க பிரிவு மற்றும் கேரி பரப்புதல் பிரிவாக இருந்தது இதில் கேரி இலக்கங்களுக்கு இடையில் மட்டுமே பரிமாறப்படும் இதுவே இதற்கிடையில் உள்ள வித்தியாசம் இப்போது இதற்கு அடுத்ததாக ஒரு பிரிவை இணைக்கிறோம் இதன் உள்ளீடு C3 மற்றும் வெளியீடு C7 ஆகும் இதேபோல் C7 ஐ கேரி உருவாக்க குழுமம் மற்றும் கேரி பரப்புதல் குழுமம் சமன்பட்டிலிருந்து G7 4 மற்றும் P7 4 மேலும் C3 லிருந்து எழுத முடியும் இங்கே C3 ஐ உள்ளீடு செய்து இந்த சமன்பாட்டை கணக்கிட்டால் முந்திய நிலையில் நாம் கணக்கிட்டது போன்றே சமன்பாடு வருகிறது இதே போன்று ஒவ்வொரு நிலைக்கும் கணக்கிட முடியும் எனவே ஒரு 16 இலக்க கூட்டலில் C15 என்பது இவ்வாறே கணக்கிடப்படும் எனவே ஒவ்வொரு பிரிவிலும் G3 0 மற்றும் P3 0 என்பது போன்ற பிரிவை உருவாக்க வேண்டும் இதைப் பயன்படுத்தி C15 ஐ உருவாக்க முடியும் இதற்கு எவ்வளவு தாமதம் ஆகும் என பார்ப்போம் G3 0 ற்கு 3 டவூ தாமதம் ஆகிறது ஏனெனில் Gi மற்றும் Pi ற்கு 1 டவூ தேவைப்படும் இந்த பெருக்கல் முறைக்கு மற்றொரு டவூ மற்றும் OR பிரிவிற்கு ஒரு டவூ தேவைப்படும் C11 G11 8 P11 8G7 4 P11 8P7 4G3 0 P11 8P7 4P3 0C 1 C15 G15 12 P15 12G11 8 P15 12P11 8G7 4 P15 12P11 8P7 4G3 0 P15 12P11 8P7 4P3 0C 1 எனவே இங்கு கேரி உருவாக்க குழுமத்திற்கு 3 டவூ தாமதம் மற்றும் கேரி பரப்புதல் குழுமத்திற்கு 2 டவூ தேவைப்படும் இதில் ஒவ்வொரு பிரிவும் 3 டவூ மற்றும் 2 டவூ தாமதம் எடுத்துக் கொள்ளும் இதில் அதிகம் 3 டவூ என்பதால் இதை கணக்கில் எடுத்துக் கொள்வோம் அடுத்து பெருக்குவதற்கு 1 டவூ மற்றும் OR ற்கு 1 டவூ ஆக மொத்தம் ஒரு கேரி உருவாக 5 டவூ தேவைப்படும் இங்கே இந்த மொத்த கேரி உருவாக்க குழுமம் மற்றும் கேரி பரப்புதல் குழுமத்தையும் திரட்ட ஒரு 'aggregator' ஐ நாம் உருவாக்க வேண்டும் இது இலக்கங்கள் வழியாகவே அனைத்து கேரிகளையும் உருவாக்கம் எனவே இந்த 'aggregator' ற்கான சமன்பாட்டை நாம் கேரி சமன்பாட்டுடன் ஒப்பிட்டு அறிந்துக் கொள்ளலாம் இதில் உள்ளது 'Look ahead carry generation' IC 74182 இதில் கேரி உருவாக்க பிரிவும் நான்கு கேரி பரப்புதல் பிரிவும் உள்ளது இதில் கேரி உருவாக்க பிரிவு கேரி பரப்புதல் பிரிவு வழியாக அல்லது அடிப்படை எண்கள் வழியாகவோ உள்ளீடு செய்யலாம் இதற்கான சமன்பாடு நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்றே இருக்கும் இந்த பிரிவில் உள்ளீட்டு கேரி ஒவ்வொரு நிலைக்குமான வெளியீட்டு கேரி கேரி உருவாக்க குழுமம் மற்றும் கேரி பரப்புதல் குழுமம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்றே Inverter NOR கேட் என அனைத்தும் உள்ளது எனவே நாம் இதில் உள்ள ஏதோ ஒரே ஒரு பிரிவை மட்டும் ஆராய்ந்து அந்த சமன்பாட்டுடன் சரியாக வருகிறதா என பார்ப்போம் இதில் குறிப்பிட்டுள்ள பிரிவில் AND கேட்டிற்கு உள்ளீடாக G0 மற்றும் P0 உள்ளது மேலும் இது G0 மற்றும் Cn உடன் XOR செய்யப்படுகிறது இதில் உருவாக்கப்படும் Cnx என்பது முதல் நிலை கேரி இதற்கு அடுத்து Demorgan's விதியை பயன்படுத்துவோம் இதில் என வருகிறது மறுபடியும் Demogan's விதியை பயன்படுத்துவோம் இதில் G0 கம்பிளிமேண்டிற்கு கம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் எனவே G0 P0 கம்பிளிமேண்டிற்கு கம்பிளிமெண்ட் எடுத்தால் P0 இதே போல அடுத்து G0 மற்றும் Cn என வருகிறது கடைசியாக அனைத்தையும் பெருக்கும் போது G0 ஐ G0 உடன் பெருக்கும் போது G0 அடுத்து G0 Cn அடுத்து G0 P0அடுத்து P0 Cn அடுத்து G0 ஐ பொதுவாக எடுத்தால் 1CnP0 என வரும் இது G0 P0 Cn ற்கு சமம் அடுத்து நாம் ஏற்கனவே பார்த்த சமன்பாட்டை போன்றே G0 கூட்டல் P0 Cn என வருகிறது இது முந்தைய சமன்பாட்டில் C 1 என வைத்திருந்தோம் இங்கு இது C1 ஆகும் G0Cn G0G0CnG0P0P0Cn G01CnP0P0Cn G0P0Cn எனவே இதில் கேரி குழுமம் பிரிவும் உள்ளது இது C3 ஆகும் இது புரிகிறதா இதேபோல் கேரி குழுமம் இலக்கங்கள் அல்லது பரப்புதல் கேரி இலக்கங்களை இலக்கத்திற்கோ அல்லது பிரிவிற்கோ உருவாக்குகிறது இத்துடன் இந்த வகுப்பு முடுவடைகிறது இந்த வகுப்பில் Propagation தாமதம் என்பது ரிப்பிள் கேரி ஆடரில் ஒட்டு மொத்த கேரியின் தாமதம் ஆகும் ஒரு கேட்டின் தாமதம் டவூ எனில் n இலக்கங்களுக்கு ஆகும் தாமதம் 2n டவூ ஆகிறது Carry look ahead ஆடரில் Serial முறையை Parallel முறையாக மாற்றலாம் எனவே ரிப்பிள் கேரி ஆடரில் நாம் செய்த கூட்டல் வேலையை 5 டவூ தாமதத்தில் முடிக்க முடியும் இது ஒரு பிரிவிற்கான தாமதம் ஆடரை Cascade செய்யும் போது ஒரு பிரிவிலிருந்து மற்றொரு பிரிவிற்கு கேரி நகர்த்தப்படுகிறது இதனால் ஒட்டு மொத்த தாமதம் உருவாகிறது மேலும் இதை தவிர்க்க நாம் கேரி உருவாக்க குழுமம் மற்றும் கேரி பரப்புதல் குழுமம் என்றவற்றை உருவாக்கி சேர்க்கும்போது கேரி உருவாக்குவதற்கான தாமதம் வெகுவாக குறைகிறது